ஆன்லைன் பாடநெறியின் 12 வது விரிவுரைக்கு தங்களை வரவேற்கிறோம் இயந்திர கருவிகள் மற்றும் செயல்முறைகளின் கணினி எண் கட்டுப்பாடு இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் கணினி உதவி ஆஃப்லைன் புரோகிராமைப் பற்றி ஏதாவது கற்றுக்கொள்வோம் இதற்க்கு உண்மையில் என்ன அர்த்தம் இதன் பொருள் என்னவென்றால் இப்போது வரை நாம் கையேடு புரோகிராமைப் பற்றி ஆய்வு செய்துள்ளோம் அதில் புரோகிராமர் பகுதி வடிவவியலைப் பார்த்து புரோகிராமின் கோடுகளை எழுதிக் கொண்டிருந்தார் அது செயல்படுத்தப்பட்டு இயந்திரம் வெற்றிகரமாக செய்யப்பட்டது சிக்கல் என்னவென்றால் நம்மிடம் சிக்கலான வடிவியல் எங்கிருந்தாலும் சிக்கலான வடிவவியலின் மூலம் நாம் என்ன சொல்கிறோம் முன்னதாக நாம் படித்த அனைத்து வடிவவியல்களும் அவை வட்டங்கள் அல்லது வட்டங்களின் பகுதிகளைக் கொண்டிருக்கின்றன அவை எடுக்கப்பட்ட வட்டப் பிரிவுகளைக் குறிக்கின்றன அவை காலாண்டு வட்டங்கள் அல்லது அரை வட்டங்கள் மற்றும் நேர் கோடுகள் அவற்றை அத்தகைய வழியில் இணைக்கின்றன அவற்றின் ஒருங்கிணைப்பைக் கண்டுபிடிப்பது அல்லது கணக்கிடுவது கடினம் அல்ல இருப்பிடங்கள் இந்த காகிதத்தில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் சரியா நீங்கள் இந்த குறிப்பிட்ட உடலைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இங்கிருந்து நான் இந்த நிலைக்கு மேலே செல்கிறேன் பின்னர் நான் ஒரு திருப்பத்தை எடுத்து இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறேன் எனவே R 20 போன்ற வட்டத்தின் ஆரம் எனக்குத் தெரிந்தால் இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு இருப்பிடத்தைக் கணக்கிடுவது எனக்கு மிகவும் எளிது இது X1 என்றும் இது Y1 என்றும் கூறுவேன் இவை எனக்குத் தெரிந்தால் இந்த புள்ளி மீண்டும் X1 ஆக இருக்க வேண்டும் இது Y1 40 ஆக இருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் எனவே நாம் விவாதித்த முந்தைய பகுதிகளில் கையேடு புரோகிராம் இந்த ஒருங்கிணைப்பு இருப்பிடங்களின் கணக்கீடு ஒரு வடிவியல் மற்றொன்றைத் தொடும் அந்த பகுதிகளை நாம் எப்போதும் தேர்ந்தெடுத்துள்ளோம் இது மிகவும் எளிது ஆனால் இது மிகவும் கடினமான பாகங்கள் உள்ளன ஏனெனில் மிகவும் சிக்கலான தொடுகோடு சூழ்நிலைகள் இருக்கும் மேலும் அவை நால்வகைகள் அல்ல அல்லது அவை அரை வட்டங்கள் அல்ல மற்றும் செட்டெரா போன்ற வழக்கமான பாகங்கள் இல்லாத வட்ட பிரிவுகளை நாம் கையாள்வோம் அந்த பகுதிகளில் இது மிகவும் கடினம் அந்த பகுதிகளை நாம் செய்ய முடியுமா ஆனால் நமக்கு சில பொறியியல் அல்லது அழகியல் தேவை இருக்கும்போதெல்லாம் அந்த வடிவியல் பிரிவுகளை நம் பங்கில் இணைக்க வேண்டும் அங்கே நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் என்ன வகையான சிரமங்கள் முதலில் வழங்கப்பட்ட பகுதி தரவிலிருந்து அந்த ஒருங்கிணைப்பு இருப்பிடங்களைக் கண்டுபிடித்து மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன் எனவே நான் இங்கிருந்து ஒரு நேர் கோடு இருந்தால் சிறிது தூரம் 100 என்று சொல்லுங்கள் இங்கே சில கோணம் வழங்கப்படுகிறது இந்த கோணம் 50º என்று சொல்லுங்கள் பின்னர் நீங்கள் ஒரு வட்ட பாதை R 200 என்று சொல்கிறீர்கள் இது மீண்டும் இங்கே மற்றொரு வட்ட பாதையுடன் இணைகிறது சிறிய வட்டங்களுடன் பெரிய வட்டம் அந்த விஷயத்தில் இந்த புள்ளிகளைக் கண்டுபிடிப்பது சற்று கடினம் உங்கள் உண்மையான வேலை சுயவிவரம் இதுதான் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு வட்டம் மற்றொரு வட்டத்துடன் இணைகிறது இந்த நிகழ்வுகளில் ஒரு நேர் கோடுடன் இணைக்கும் இந்த வட்டம் இந்த புள்ளிகளில் முதலில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஏனெனில் நீங்கள் நிறைய ஒருங்கிணைப்பு வடிவியல் கணக்கீடுகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதற்கு மேல் அதன் பிறகு நீங்கள் கருவியின் பாதையை கணக்கிட வேண்டும் கருவியின் பாதைக்கு நாங்கள் g42 அல்லது g41 ஐப் பயன்படுத்துகிறோம் அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வடிவவியல்கள் அனைத்தையும் கணக்கிடுவதற்கு வரும்போதெல்லாம் புரோகிராமர் சில கணக்கீட்டைச் செய்ய வேண்டும் அல்லது ஒரு மென்பொருள் இருக்கக்கூடும் என்று அர்த்தம் இது நமக்கு இந்த ஒருங்கிணைப்பு புள்ளிகளைக் கண்டறிய முடியும் எப்படி அந்த மென்பொருளால் அதைச் செய்ய முடியுமா சில மொழி மற்றும் சில அறிவுறுத்தல் குறியீடுகள் மூலம் அந்த தகவலை கணினிக்கு நாம் நெருக்கமாக்க வேண்டும் மேலும் கணினி நமக்கான கணக்கீடுகளைச் செய்யும் எனவே சில எடுத்துக்காட்டுகளுக்குச் செல்வோம் இது ஒரு எடுத்துக்காட்டு இதைப் பாருங்கள் இந்த பிரிவுகள் அனைத்தையும் அரை வட்டங்கள் அல்லது காலாண்டு வட்டங்கள் போன்றவற்றைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் இது ஃபார்மிடபிள் சிக்கலானதாகத் தோன்றினாலும் இந்த குறிப்பை நான் உங்களுக்குக் கொடுத்தவுடன் எந்தவொரு மற்றும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு இருப்பிடத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே நாம் இங்கே 00 உடன் தொடங்குவோம் இது ஆரம் என்றால் இந்த புள்ளி r r ஆக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு இந்த கோணத்தைக் கொடுத்தால் இந்த புள்ளியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த பிரிவு உயரத்தை நான் உங்களுக்கு வழங்கினால் இந்த புள்ளியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மீண்டும் இது X மற்றும் Y க்கு ஆரம் கூடுதலாக இருக்கும் பின்னர் Y உடன் இந்த உயரத்தால் மேலே உயரும் பின்னர் அது அரை வட்டம் எனவே Y விட்டம் அதிகரிக்கிறது X அதே உள்ளது Y விட்டம் அதிகரிக்கிறது X அப்படியே உள்ளது மற்றும் முன்னும் பின்னுமாக இது மிகவும் எளிது ஆனால் நீங்கள் சிக்கலான அளவை சற்று உயர்த்தி சில ரவுண்டிங் மற்றும் அனைத்து கூர்மையான மூலைகளின் சில மாற்றங்களை செய்தவுடன் நீங்கள் சரியான படம் போன்ற ஒன்றை முடிக்கிறீர்கள் அது மிகவும் கடினம் உதாரணமாக இங்கே நீங்கள் இந்த வட்டம் தொடுகிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட வட்டம் இந்த குறிப்பிட்ட வட்டத்தைத் தொடுகிறது இது மிகவும் கடினம் எனவே நமக்காக அதைச் செய்ய கணினிக்கு என்ன வகையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதைக் கண்டறிய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதற்கு நிறைய தொகுப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட புள்ளி இந்த சிக்கலை அடையாளம் கண்ட பிறகு APT முதல் தொகுப்பாக இருந்தது APT தானாக திட்டமிடப்பட்ட கருவிகள் தொடங்கியது மற்றும் இது வரையறுக்கப்பட வேண்டிய பல மேற்பரப்புகளைக் கொண்டிருந்தது அதன் பிறகு கணினி இந்த ஒருங்கிணைப்பு புள்ளிகள் அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும் மற்றும் ADAPT EXAPT FAPT GTL போன்ற இந்த அடிப்படை APT இன் நீட்டிப்புகள் மற்றும் மேலும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் உள்ளன எனவே இந்த புரோகிராம்கள் கம்ப்யூட்டர் புரோகிராமின் உதவியால் பாதை வடிவவியல் மற்றும் கட்டர் பாதை கணக்கீட்டின் சுமையைக் குறைத்து விடும் எனவே புரோகிராமர் வடிவியல் தகவல் மற்றும் கட்டர் பாதை விவரங்களை கணினிக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த மென்பொருள் பொதுவாக ஒருங்கிணைப்பு அமைப்புகள் புள்ளிகள் கோடுகள் வட்டங்கள் மேற்பரப்புகள் போன்றவற்றை வரையறுக்கிறது மற்றும் கட்டர் பாதைகள் இந்த வடிவியல் கூறுகளைப் பொறுத்தவரை வரையறுக்கப்படுகின்றன இது மென்பொருள் இறுதியில் G மற்றும் M குறியீடுகளைக் கண்டுபிடிக்கும் எனவே நாம்எடுத்துக்காட்டாக ஒரு கோடு X20Y30 X220Y330 என வரையறுக்கப்படலாம் இப்போது அதற்கான அர்த்தம் என்னவாக இருக்கும் இது இந்த குறிப்பிட்ட புள்ளிகளான X20Y30 மற்றும் X220Y330 ஆகிய புள்ளிகளுக்கு இடையே உள்ள நேர்கோடு வரையறுக்கப்படுகிறது மேலும் அது இயக்கப்படுகிறது அதாவது இப்போது ஒரு உணர்வு உள்ளது இது முதல் புள்ளியில் இருந்து அடுத்த புள்ளிக்கு இயக்கப்படுகிறது அதாவது அனைத்து கோடுகளும் மற்றும் நீங்களும் நாம் விவாதிக்கப் போகும் மென்பொருளில் அனைத்து வட்டங்களையும் கண்டுபிடிக்கும் அவை அவற்றுடன் தொடர்புடைய திசையைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எனவே லட்சுமி மெஷின் ஒர்க்ஸின் குறிப்பு கையேடு 8600 MC யிலிருந்து GTL மென்பொருளை நாம் எடுத்துக் கொண்டால் அதன் ஒருங்கிணைப்பு மதிப்புகளால் ஒரு புள்ளி வரையறுக்கப்படலாம் எனவே நீங்கள் P1 X20Y30 என்று சொல்லலாம் அது ஒரு புள்ளி சரியா இங்கே சில எடுத்துக்காட்டுகளைத் தருகிறேன் நான் ஒரு புள்ளியை வரையறுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் இது எனது XY ஒருங்கிணைப்பு அமைப்பு நான் சொல்லக்கூடிய புள்ளியை வரையறுக்க விரும்புகிறேன் 30 28 எனவே இந்த புள்ளி p1 p1 X30Y28 ஆக இருந்தால் நான் வெறுமனே சொல்ல முடியும் அது இந்த குறிப்பிட்ட புள்ளியை வரையறுக்கிறது நான் வேறு சில முறையில் புள்ளிகளை வரையறுக்க முடியுமா ஆமாம் நம்மால் முடியும் இது போன்ற இரண்டு முன் வரையறுக்கப்பட்ட நேர் கோடுகளின் குறுக்குவெட்டாக புள்ளிகளை வரையறுக்கலாம் இது l1 ஆக இருக்கலாம் இது l2 ஆக இருக்கலாம் மேலும் p 2 l1 l2 ஐ சரியாக வைக்கலாம் அதுதான் இது p2 ஐ இந்த புள்ளியாக வரையறுக்கிறது எனவே அதே முறையில் நாமும் நேராக வரையறுக்கலாம் கோடுகள் எடுத்துக்காட்டாக இது புள்ளி p1 என்று வைத்துக்கொள்வோம் ஏற்கனவே புள்ளி p2 ஐ வரையறுக்கவும் மன்னிக்கவும் p1 ஏற்கனவே இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே புள்ளி p2 எவ்வளவு என்று சொல்லுங்கள் 37 மற்றும் 50 என்று சொல்லுங்கள் இது புள்ளி p3 என்றால் அதை மீண்டும் வரையறுக்கலாம் அது வெறுமனே X37 Y50 என உள்ளது மேலும் ஒரு கோடை p2 p3 என வரையறுக்க முடியும் அது எப்படி இருக்கும் பி 2 முதல் பி 3 வரை இந்த கோடை பற்றி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் P2 20 30 மற்றும் p3 30 40 மற்றும் இது l1 கோடு எனவே நான் l1 X20Y30 X30Y40 ஐ எழுத முடியும் நான் l1 p2 p3 ஐ எழுத முடியும் ஆனால் அந்த விஷயத்தில் நான் முதலில் p2 X20Y30 p3 ஐ x30y40 ஆக வரையறுக்க வேண்டும் பின்னர் மட்டுமே நான் அதை p2 p3 என வரையறுக்க முடியும் எனவே இது p2 மற்றும் p3 இன் வரையறை இல்லாமல் இருக்கும் இது தவறாக இருக்கும் P2 ஐ வரையறுக்கபடாமல் இருந்தால் தவறானது p3 முதலில் சரியா இது புரிந்து கொள்ளப்படும் என்று நம்புகிறேன் எனவே நேர் கோடுகளை வரையறுக்கும் வழிகள் நம்மிடம் உள்ளன வட்டங்களை வரையறுக்கும் வழிகள் நம்மிடம் உள்ளன நான் இங்கே ஒரு வட்டத்தை வரையறுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் சரியா அதை எவ்வாறு வரையறுக்க விரும்புகிறீர்கள் நான் ஏற்கனவே அதன் மையத்தை p4 என்று வரையறுத்துள்ளேன் என்று சொல்லுங்கள் சரியா அது சற்று எளிதாக இருக்கும் இந்த கோடை நான் ஏற்கனவே l4 என்று வரையறுத்துள்ளேன் என்று சொல்லலாம் அந்த கோடை l5 என்று நான் ஏற்கனவே வரையறுத்துள்ளேன் அதன் ஆரம் 10 மில்லிமீட்டர் என்று எனக்குத் தெரியும் எனவே நீங்கள் அதை எப்படி செய்வது இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது இதுதான் வரையறுக்கப்பட வேண்டிய வட்டம் இந்த குறிப்பிட்ட திசையைக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் மற்றும் c1 என்று இருந்தால் அதை c1 உடன் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் ஒரு வடிவவியலில் இருந்து இன்னொரு இடத்திற்கு குறுக்குவழி அது ஒரு வழி சாலைகள் இருப்பதைப் போலவே இருக்க வேண்டும் எனவே இது ஒரு வழி பாதையாக இருக்க வேண்டும் எனவே c 1 இந்த முறையில் l4 முதல் l5 வரை ஒரு வழி எளியவழியை வழங்கும் என்று நாம் கூறுவோம் எனவே அது என்ன செய்கிறது எனவே நீங்கள் l4 உடன் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் c1 உடன் குறுக்குவழியை எடுத்து l5 இன் சரியான திசையை அடையலாம் மேலும் இந்த திசை வரையறுக்கப்பட்ட c1 திசையுடன் பொருந்த வேண்டும் எனவே உங்களிடம் l4 இந்த வழியில் வரையறுக்கப்பட்டிருந்தால் உங்களிடம் l5 இந்த வழியில் வரையறுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் c1 ஐ வரையறுக்க விரும்பினால் l4 say வரையறுக்கப்பட்டுள்ளது l5 say என்பது அந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ளபடி வரையறுக்கப்படுகிறது c1 என்பது r10 ஐக் கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே c1 ஐ l4 உடன் நகர்த்துவதாக வரையறுக்கலாம் நீங்கள் ஒரு திசையில் l5 க்கு செல்லலாம் கடிகார திசையில் இது c1 இன் வரையறை இது இந்த வழியைப் படிக்கிறது நீங்கள் l4 உடன் நகர்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் l5 க்குச் செல்ல விரும்பினால் c1 ஐ எளியவழி அல்லது இடைநிலை பாதையாகப் பயன்படுத்துகிறீர்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட திசையை எடுத்துக் கொண்டால் கழித்தல் என்பது கடிகார திசையில் பொருள் மற்றும் பிளஸ் எதிரெதிர் திசையில் பொருள் எனவே நீங்கள் c1 ஐ வரையறுக்க விரும்பும் திசையுடன் 10 போட்டிகள் எனவே இது l4 மற்றும் l5 க்கு இடையிலான எளியவழி அல்லது இடைநிலை பாதையின் திசை எனவே ஒரு வட்டம் மற்றும் ஒரே ஒரு வட்டம் இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும்ஏன் அப்படி l4 முதல் l5 வரை வேறு பாதைகள் இருக்க முடியுமா நம்மிடம் நிச்சயமாக இருக்க முடியும் நீங்கள் இந்த வழியில் நகர்ந்து l5 க்கு செல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தில் சிக்கல் நீங்கள் l5 இன் எதிர் திசையில் முடிவடைகிறீர்கள் என்பதைப் பாருங்கள் எனவே இந்த பாதை சாத்தியமில்லை இந்த பாதை எவ்வாறு உள்ளது நீங்கள் இந்த வழியில் செல்லலாம் நீங்கள் இங்கு திரும்பி வரலாம் ஆனால் சிக்கல் என்னவென்றால் இது எதிரெதிர் திசையில் உள்ளது இது அனுமதிக்கப்படவில்லை ஆனால் இந்த பாதை சாத்தியமாகும் அதாவது நீங்கள் இந்த வழியில் செல்கிறீர்கள் நீங்கள் இந்த வழியில் முடிக்கின்றீர்கள் இந்த சிறிய பாதை சரியா அது எந்த திசையில் நகர்கிறது இது அனுமதிக்கப்படாத எதிரெதிர் திசையில் நகர்கிறது நீங்கள் கழித்தல் கொடுக்கும் வரையறையில் உள்ள தருணம் உங்கள் பாதை கடிகார திசையில் இருக்க வேண்டும் எனவே இது கடிகார திசையில் இருப்பதால் இது தேர்ந்தெடுக்கப்படவில்லை இது கடிகார திசையில் உள்ளது ஆனால் இது l5 இன் எதிர் திசையில் முடிகிறது இது l5 எனவே இந்த வழியில் நாம் வரையறுக்கப்படும் குறிப்பிட்ட வட்டத்தை விரைவாக தேர்வு செய்யலாம் அல்லது வரையறுக்கப்படும் நேர் கோடு விரைவாக மற்றொரு சிக்கலை எடுத்துக்கொள்வோம் நாம் உதாரணம் இல்லாமல் தொடருவோம் எனக்கு இந்த நேர் கோடு உள்ளது எனக்கு இந்த வட்டம் உள்ளது அவை முன் வரையறுக்கப்பட்டுள்ளன இது l1 மற்றும் இது c1 என்று வைத்துக்கொள்வோம் அவை இரண்டையும் தொடும் ஒரு வட்டத்தை நான் வரையறுக்க விரும்புகிறேன் இது கடிகார திசையில் உள்ளது எனவே இந்த இரண்டையும் தொடும் ஒரு வட்டத்தில் எத்தனை சாத்தியங்கள் உள்ளன அது இங்கே இருக்க முடியும் அது இங்கே இருக்க முடியும் அது அங்கே இருக்க முடியும் அது இங்கே இருக்க முடியும் மேலும் பல எட்டு சாத்தியக்கூறுகள் மற்றும் நீங்கள் உணர்வைக் கருத்தில் கொண்டால் 16 சாத்தியங்கள் உள்ளன எனவே ஆரம்பத்தில் இருந்தே அதை சரிசெய்வோம் இந்த வட்டம் எதிரெதிர் திசையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே அந்த விஷயத்தில் 8 சாத்தியங்கள் மட்டுமே உள்ளன 1 2 3 4 5 6 7 8 இப்போது வட்டம் நான் c2 என வரையறுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் வெறுமனே c2 l1 c1 மற்றும் பின்னர் R20 என்று எழுதுகிறேன் என்று நினைக்கிறேன் எனவே இவை அனைத்தும் 20 மில்லிமீட்டர் ஆரம் கொண்டவை என்று கூறுகின்றன எனவே நான் எந்த வட்டத்தைப் பற்றி பேசுவேன் எனவே நெடுஞ்சாலை l1 உடன் நகரும் பார்ப்போம் நீங்கள் நெடுஞ்சாலை l1 உடன் நகர்கிறீர்கள் நீங்கள் 20 மில்லிமீட்டர் குறுக்குவழியின் ஆரம் கொண்ட c1 க்குள் நுழைய விரும்புகிறீர்கள் இது எதிரெதிர் திசையில் இருக்க வேண்டும் இதனால் நான் இந்த வழியில் செல்ல முடியும் நான் c1 உடன் செல்ல முடியும் ஆனால் இந்த பகுதி கடிகார திசையில் உள்ளது இது நேர்மறையான ஆரம் என்பதால் எதிரெதிர் திசையில் இருக்க வேண்டும் எனவே இது சாத்தியமான தேர்வு அல்ல இது எவ்வாறு உள்ளது நான் இந்த வழியில் செல்ல முடியும் நான் சுற்றிலும் செல்ல முடியும் நான் சி 1 ஐ அடைய முடியும் ஆனால் இங்கே சிக்கல் மீண்டும் இந்த பாதை கடிகார திசையில் உள்ளது எனவே இது சாத்தியமான தேர்வு அல்ல நான் இந்த வழியில் செல்ல முடியும் நான் இந்த வழியில் செல்ல முடியும் நான் இந்த வழியில் வர முடியும் ஆனால் முதலில் இது சி 1 க்கு எதிரானது இது மீண்டும் கடிகார திசையில் சரி எனவே அந்த விஷயத்தில் இந்த பாதை சாத்தியமா இது உங்கள் கார் நீங்கள் இந்த வழியில் நகர்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட எளியவழியை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் c1 இன் சரியான திசையில் நுழைகிறீர்கள் எல்லாம் பொருந்துவதாகத் தெரிகிறது l1 c1 எதிரெதிர் திசையில் பாதை எனவே இது நான் ஒரு டிக் கொடுப்பேன் ஆனால் பிற சாத்தியங்களும் உள்ளனவா நாம் இந்த ஒன்றை எடுத்துகொள்வோம் சரியா சரி நான் இந்த வழியில் செல்கிறேன் நான் இதுவரை மிகவும் நன்றக இருக்கிறது எதிரெதிர் திசையில் பாதையில் எடுத்து ஆனால் நான் செல்ல c1 இது சாத்தியம் இல்லை இது சாத்தியமா சரி நான் இந்த வழியில் செல்கிறேன் நான் எதிரெதிர் திசையில் பாதையை எடுத்துக்கொள்கிறேன் ஆம் நான் c1 க்குள் நுழைந்தேன் அது சரியாகத் தெரிகிறது ஆனால் சிக்கல் என்னவென்றால் 2 சாத்தியங்கள் இருக்கும்போதெல்லாம் இயந்திரம் ஒரு வழக்கை உருவாக்குகிறது அந்த குறிப்பிட்ட ஒன்று இயல்புநிலையாக இருக்கும் அது சிறிய வளைவை விவரிக்கிறது என்றால் இது ஒரு பெரிய வளைவை விவரிக்கிறது எனவே உண்மையாகவே அது குறுக்குவழி அல்ல சரி அவை ஒரு வாய்மொழி விளக்கம் மட்டுமே ஆனால் பொதுவாக வட்டத்தின் முக்கிய பரிதி வரையறுக்கப்படும் வரையறையில் அக்கறை கொள்ளும்போதெல்லாம் அந்த முக்கிய பரிதி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எனவே இந்த இரண்டும் வரையறையில் முழுமையாக தகுதி பெற்றாலும் இந்த ஒன்று கைவிடப்படுகிறது எனவே இந்த எளியவழி முறையால் இது அடிப்படையில் தொடு புள்ளிகளில் இரண்டு வடிவியல் கூறுகளும் ஒரே திசையைக் கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எல் 1 இங்கே வருகிறது வட்டம் இந்த வழியில் சுழலும் எனவே அவைகள் இந்த கட்டத்தில் சுழற்சி அதே திசையில் வேண்டும் சரியா எனவே இதோடு நமது உதாரணத்திற்கு திரும்புவோம் இந்த குறிப்பிட்ட வடிவவியலுக்கு நாம் இயந்திரமயமாக்கிய பகுதி இதுதான் இந்த வடிவியல் எதைப் பற்றியது இது பெர்ஸ்பெக்ஸால் ஆனது சரியா இது ஒரு எந்திர மையத்தில் செய்யப்படுகிறது எனவே முதலில் நாம் பரந்த அளவிலான வடிவியல் வரையறைகளை வழங்கியுள்ளோம் இவை தொடங்குவதற்கு இங்கே ஒரு நேர்கோடு உள்ளது இது ஒரு வட்டத்திற்கு தொடுவானது ஒரு நேர்கோடு 60 டிகிரிகளை உருவாக்குகிறது அது மேலே உள்ள ஒரு வட்டத்தைத் தொடுகிறது மேலும் இந்த வட்டம் ஒட்டுமொத்த பரிமாணங்களைக் கொண்டுள்ளது மேலும் இது 45 டிகிரி தொடுகோடு உள்ள மற்றொரு சிறிய வட்டத்தைத் தொடுகிறது முன்னும் பின்னுமாக எனவே இதுபோன்ற வடிவியல் கூறுகளை நீங்கள் காணும்போதெல்லாம் அவை மிகவும் சிக்கலானவை எனவே முதலில் சாத்தியக்கூறு சோதனை இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட மென்பொருளைப் பயன்படுத்தி நாம் அதை எந்திரமாக்கிய மற்றொரு எடுத்துக்காட்டு உள்ளது இந்த சாத்தியக்கூறு சோதனையைப் பார்ப்போம்இந்த சாத்தியக்கூறு சோதனை எதைப் பற்றியது முதலில் நாம் வடிவியல் கூறுகளை வரைந்து அதை முழுமையாக வரைய முடியுமா என்பதைக் கண்டுபிடிப்போம் அதாவது போதுமான பரிமாணங்கள் உள்ளதா தேவையற்ற பரிமாணங்கள் உள்ளதா என்பதையும் அந்த இரண்டு நிகழ்வுகளிலும் ஏதேனும் தவறு இருக்கும் எனவே முதலில் 30 டிகிரியில் தொடங்குவதற்கு இங்கே ஒரு நேர்கோடு இருப்பதைப் பார்ப்போம் எனவே அதை மீண்டும் உருவாக்குகிறோம் 30 டிகிரியில் ஒரு கோடு உள்ளது அடுத்து நாம் தோற்றத்திலிருந்து தொடங்கி 60 டிகிரியில் மற்றொரு நேர் கோடு வைத்திருக்கிறோம் எனவே இதுவரை 60 டிகிரியில் மற்றொரு கோட்டை வரைகிறோம் ஆனால் ஒரு வட்ட வில் உள்ளது வரைபடத்திலிருந்து நேரடியாக அதன் நிலை எங்களுக்குத் தெரியாது ஆனால் வரைபடத்திலிருந்து இது ஒரு செங்குத்து தொடுகோடு மற்றும் X அச்சில் தோற்றத்திலிருந்து 35 மில்லிமீட்டர் தொலைவில் உள்ளது என்று காட்டப்பட்டுள்ளது எனவே அந்த கோட்டை 1 வது வரைந்து இந்த குறிப்பிட்ட வட்டம் ஒரு குறிப்பிட்ட நிலையை மட்டுமே கொண்டிருக்க முடியும் என்பதைக் காண்கிறோம் இது வட்டம் அந்த நேர் கோட்டிற்கும் அந்த நேர் கோட்டிற்கும் தொடுகோடாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு குறிப்பிட்ட நிலையை மட்டுமே கொண்டிருக்க முடியும் எனவே இந்த வட்டம் நிலையில் நிலை ப்படுத்தப்படுகிறது அதே வழியில் மேல் மஞ்சள் வட்டம் இந்த 2 தொடுகோடுகளின் நிலை சரியா ஒரு கிடைமட்ட தொடுகோடு மற்றும் ஒரு சாய்ந்த தொடுகோடு மற்றும் அதன் ஆரம் ஆகியவற்றால் சரி செய்யப்படுகிறது ஆரஞ்சு வட்டம் மஞ்சள் வட்டத்தைத் தொடுவதன் மூலம் அதன் நிலையில் சரி செய்யப்படுகிறது மேலும் இது ஒரு செங்குத்து தொடுகோடைக் கொண்டுள்ளது இது X அச்சில் தோற்றத்திலிருந்து 44 மில்லிமீட்டர் தொலைவில் நான் இங்கு வரையவில்லை அடுத்து ஆரஞ்சு வட்டத்திற்கு 45 டிகிரியில் இருப்பதன் மூலம் நேர் கோடு வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் காண்பீர்கள் இந்த வடிவியல் கூறுகள் அனைத்தும் அவற்றின் சாத்தியக்கூறுக்காக சரிபார்க்கப்படலாம் அவை சரியாக வரையறுக்கப்படுகின்றனவா இல்லையா போதுமான பரிமாணங்கள் வழங்கப்பட்டுள்ளதா தேவையற்ற பரிமாணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதா சரியா எனவே நிரலாக்கத்திற்கு செல்லலாம் இதற்காக இந்த வடிவியல் கூறுகளுக்கு நாம் சில பெயர்களைக் கொடுத்துள்ளோம் l1 இது l2 இது c5 இது ஒரு குறிப்பிட்ட திசையுடன் சேர்ந்து l3 ஆகும் எனவே பார்ப்போம் l1 என்பது X0Y0 முதல் X100Y0 வரை தொடங்குகிறது என்று வரையறுக்கப்படுகிறது எனவே இது நேர்மறை X திசையில் ஒரு நேர் கோடு l2 இந்த புள்ளியைக் கடந்து செல்கிறது இது X125Y Y என்றால் Y0 மற்றும் கோணம் 60 இல் அதாவது l2 இன் நேர்மறையான திசை நேர்மறை X உடன் 60 டிகிரி கோணத்தை உருவாக்கும் எனவே இது l2 மற்றும் அதன் பிறகு l6 வரையறுக்கப்படுகிறது எல் 6 கீழ்நோக்கி சுட்டிக்காட்டுகிறது எனவே இது புள்ளி 00 வழியாக செல்கிறது எல் 6 X0Y0 மற்றும் கோணம் 210 ஆகும் கோணம் எப்போதும் x நேர்மறைக்கு எதிரெதிர் திசையில் அளவிடப்படுகிறது எனவே X நேர்மறையிலிருந்து நாம் எதிரெதிர் திசையில் நகர்ந்து வரையறுக்கப்பட்ட கோட்டுடன் நேர்மறையான திசையுடன் முடிவடையும் இங்கே அது 180 30 210 ஆகும் அதே வழியில் நாம் l11 ஐ வரையறுக்கலாம் இது கீழ்நோக்கி இயக்கப்படுகிறது மேலும் இது X 35 Y 0 மற்றும் ஆங்கிள் 90 என வரையறுக்கப்படுகிறது எதிர்மறை கோணம் வழங்கப்பட்டால் நேர்மறை X இலிருந்து நாம் வரையறுக்கப்பட்ட கோட்டின் நேர்மறையான திசையை அடையும் வரை கடிகார திசையில் செல்ல வேண்டும் என்று அர்த்தம் எனவே l11 கீழ்நோக்கி இயக்கப்படுகிறது c1 l1 l6 R 14 என வரையறுக்கப்படுகிறது எனவே நாம் விவாதித்த எங்கள் மாநாட்டைத் தொடர்ந்து l11 எனவே எல் 11 உடன் வாகனம் ஓட்டுவது நாம் எல் 6 மீது நகர்ந்தால் வட்டத்தின் ஆரம் 14 மற்றும் கடிகார திசையில் சரியா நாம் c1 ஐ வரையறுக்கலாம் எனவே c1 இந்த வழியில் வரையறுக்கப்படுகிறது அதேபோல் l5 ஐ 120 டிகிரியில் விரைவாகக் காணும் l 5 ஐ நாம் வரையறுக்கலாம் மேலே இருக்கும் எல் 10 ஐ நாம் வரையறுக்கலாம் l 10 இலிருந்து c 2 ஐ வரையறுக்கலாம் எதிரெதிர் திசையில் நகரும் l 5 க்கு செல்கிறோம் ஆரம் 24 5 ஆகும் l9 மேல்நோக்கி ஒரு செங்குத்து கோடு என வரையறுக்கப்படலாம் அதனால்தான் இது A90 c 3 உடன் ஓட்டுவதாக வரையறுக்கப்படலாம் l9 நீங்கள் c2 க்கு வந்தால் சரி வாருங்கள் c 2 எனவே உங்கள் சுழற்சி எதிர்மறையானது எனவே இது கடிகார திசையிலும் எனவே எதிர்மறையானது எனவே R 19 எனவே இந்த வழியில் இந்த வட்டங்கள் மற்றும் நேர் கோடுகள் அனைத்தும் வரையப்படுகின்றன நீங்கள் c 3 வரையறுக்க முறை நீங்கள் இந்த கோடு c 3 மற்றும் 135 டிகிரி தொட்டு இருக்க வரையறுக்க முடியும் எனவே l 4 உள்ளது l 4 அந்த வழியில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் இந்த வட்டம் இந்த கோடு சேர்த்து நகரும் என வரையறுக்க முடியும் நீங்கள் l 4 முடிவடையும் எனவே இந்த கோடு முதல் l 8 வரையறுக்கப்படுகிறது வேண்டும் எனவே வரைதல் இருந்து நாம் அது ஒரு கிடைமட்ட தொடுகோடு l 8 உள்ளது என்று கண்டுபிடிக்க அங்கு இருந்து நீங்கள் எல் 4 செல்ல வேண்டும் எனவே எல் 8 நேர்மறை X மற்றும் c 3 கொண்டு 180 டிகிரி கோணம் உள்ளது l 8 l 4 R 19 5 எனவே இந்த வடிவவியல்கள் அனைத்தும் வரையறுக்கப்பட்டுள்ளன வடிவவியல்கள் வரையறுக்கப்பட்டவுடன் அனைத்து கட்டர் பாதைகளையும் சரியாக வரையறுப்பது மிகவும் எளிது கடைசி வடிவவியல்களில் ஒரு கடைசி பார்வை இருக்கட்டும் c5 c5 ஒரு கிடைமட்ட தொடுகோடு l7 கொண்ட வரையறுக்கப்படுகிறது இதற்கு முந்தைய l 7 வரையறுக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து நாம் கடிகார திசையில் 16 5 ஆரம் l 3 க்கு நகர்கிறோம் எனவே அந்த வழியில் c 5 வரையறுக்கப்படுகிறது அனைத்து வடிவவியலும் வரையறுக்கப்பட்டதும் நாம் கட்டரைத் தேர்வு செய்கிறோம் கட்டரை மாற்றி சுழலில் வைக்கிறோம் வேகத்தை வரையறுக்கிறோம் ஊட்டத்தை வரையறுக்கிறோம் பின்னர் G21 தொடங்குகிறது அல்லது இந்த குறிப்பிட்ட மென்பொருளை செயல்படுத்துகிறது அல்லது செயல்படுத்துகிறது GTL மென்பொருள் நாம் கட்டர் சரியான இழப்பீடு எடுத்து பின்னர் நாம் முதல் குறிப்பிட மூடப்பட்ட வளைவுகள் வழக்கில் நாம் முதல் மூடப்பட்டிருக்கும் கடைசி வடிவியல் உறுப்பு கொடுக்க பின்னர் நாம் சரியான வரிசையில் வடிவியல் கொடுக்க தொடங்க தொடக்க புள்ளியை தீர்மானிக்க கடைசி வடிவவியலின் குறுக்குவெட்டு மற்றும் முதல் வடிவவியலை ஏன் தருகிறோம் என்பது நம் தொடக்க புள்ளியை தீர்மானிக்கும் எனவே அது மிகவும் எளிது பிறகு நாம் l1 சேர்ந்து நகர்த்த நீங்கள் கணம் r0 புறக்கணிக்க என்றால் l1 l2 c5 பின்னர் l3 l3 இந்த பின்னர் அது c4 இருக்க வேண்டும் நாம் c4 பின்னர் c4 பின்னர் c3 பின்னர் c2 பின்னர் l5 c1 மற்றும் l6 மற்றும் இறுதியில் மீண்டும் நீங்கள் நிறுத்த எங்கே தீர்மானிக்கும் பொருட்டு l6 மற்றும் l1 வெட்டும் என்று தீர்மானிக்கும் எனவே l1 இறுதியில் l6 மற்றும் l1 வெட்டும் இறுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே G20 GTL சுழற்சி மற்றும் G40 l1 இன் முடிவைக் குறிக்கிறது எனவே இது சுழற்சியை நிறுத்துகிறது அதன் பிறகு சுழல் மேலே சென்று இயந்திரம் தள்ளி வைக்கப்படுகிறது R0 என்றால் என்ன R0 என்பது கருவி இழப்பீடு கணக்கிடப்படும் போதெல்லாம் இயந்திரம் என்று பொருள் கருவியின் மையத்தின் லோகஸைக் கண்டுபிடிப்பதற்காக கட்டுப்பாடு ஆஃப்செட் கோடுகள் மற்றும் ஆஃப்செட் வட்டங்களை ஈர்க்கும் ஆனால் இந்த 2 லோகிக்கு எந்த குறுக்குவெட்டும் இல்லாத சில சூழ்நிலைகள் உள்ளன ஒரு எடுத்துக்காட்டாக கருவி மையம் இந்த வழியில் வரும்போது அது இங்கே முடிவடைகிறது மற்றும் கருவி மையம் நகரும் இந்த ஆஃப்செட் கோடு இணைந்து இங்கே இந்த 2 கோடுகள் எந்த குறுக்கீடு இல்லை எனவே இது உங்களிடம் இருந்தால் இந்த வெற்று காகிதத்தைப் பாருங்கள் இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் உதாரணமாக இவ்வாறான வழக்குகளில் நிச்சயமாக எந்த வெட்டும் இருக்காது உதாரணமாக நீங்கள் இந்த பாதையில் நகர்கிறீர்கள் என்றால் அதனால் வரும் கருவி அதற்கு எந்த குறுக்குவெட்டும் இல்லை இந்த வழியில் இயந்திரம் இந்த பாதையிலிருந்து அந்த பாதைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க முடியாது இது இந்த வழியில் எந்திரமாக இருக்கும்போது கட்டர் இங்கே வருகிறது அதற்கு ஒரு குழப்பம் உள்ளது நான் இந்த பாதையிலிருந்து அந்த பாதைக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு எப்படித் தெரியும் எனவே இங்கே கட்டருக்கு இந்த புள்ளிக்கு வருவதற்கு சுமார் 0 ஆரம் உள்ள ரோலை வரிசைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அது இந்த குறிப்பிட்ட புள்ளியை 0 ஆரத்தில் உருள்கின்றது அதே வழியில் மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் இது இதுதான் அல்லது இது இதுதான் அல்லது இது இதைச் சொல்லுங்கள் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் என்ன நடக்கிறது கட்டர் வருகிறது அது இந்த பாதைக்கு செல்ல முடியாது கட்டர் இங்கே வருகிறது இந்த பாதைக்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை முதலியன எனவே இங்கே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் r0 குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் கட்டர் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு நகர்கிறது சரி எனவே இது ஆஃப் லைன் புரோகிராமிற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் சில விஷயங்களை அடுத்த விரிவுரையில் விவரிப்போம் என்று நினைக்கிறேன் எனவே மிக்க நன்றி நன்றி